கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆபரேஷன் ஆப் யூ ஜெ டி ரிலாக்சேஷன் ஆசிலேட்டர்ஸ் வணக்கம் அடுத்த தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இதில் அடுத்த ஆஸிலேட்டரை பற்றி பார்ப்போம் இது யுனி ஜங்ஷன் டிரன்சிஸ்டர் ஆஸிலேட்டர் அல்லது UJT ஆஸிலேட்டர் என அழைக்கப்படுகிறது நாம் UJT ஆஸிலேட்டரை பற்றி பேசுவதற்கு முன் ஒன்றை புரிந்து கொள்ளவேண்டும் அதாவது யுனி ஜங்ஷன் டிரன்சிஸ்டர் என்றால் என்ன மேலும் அதனுடைய பயன்கள் என்ன இதற்கு முந்தைய தொகுதியில் நாம் பலவிதமான ஆஸிலேட்டரை பற்றி பார்த்திருந்தோம் அதாவது கட்ட மாற்று ஆஸிலேட்டர் வெயின் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் LC ஆஸிலேட்டர் அல்லது டேங்க் ஆஸிலேட்டரை பற்றிப் பார்த்தோம் மற்றும் டேங்க் சுற்றை பயன்படுத்தி ஹார்ட்லி ஆஸிலேட்டர் மற்றும் கால்பிக்ஸ் ஆஸிலேட்டரை வடிவமைத்தோம் மேலும் கிறிஸ்டல் ஆஸிலேட்டர்களைப் பற்றி பார்த்தோம் அடுத்ததாக UJT ஆஸிலேட்டர் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதைப்பற்றி பார்ப்போம் அதைப்பற்றி புரிந்து கொள்வதற்கு நாம் இந்த ஸ்லைடை பார்க்க வேண்டும் அதிலிருந்து டயோடு போன்ற யுனி ஜங்ஷன் டிரன்சிஸ்டரும் தனியான P வகை மற்றும் N வகை குறைகடத்திகளில் இருந்தும் கட்டமைக்கப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் முதலில் நாம் UJT எப்படி வேலை செய்கிறது என்பது பற்றியும் அதற்கு ஏன் யுனி ஜங்ஷன் என்று பெயர் வந்தது என்பதையும் புரிந்துகொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் பார்த்தோமானால் யுனி ஜங்ஷன் டிரன்சிஸ்டர் தனித்தனி P மற்றும் N குறைகடத்திகளை இணைப்பதன் மூலம் உருவாக்கப்படுகிறது இந்த UJT யில் பிரதானமாக கடத்தும் N சேனலில் ஒரு P வகை குறைகடத்தியை உருவாக்குவதன் மூலம் PN சந்தி உருவாக்கப்படுகிறது இப்போது என்னிடம் N வகை குறைகடத்தி உள்ளது ஆனால் எனக்கு N வகை குறை கடத்தியில் P வகையான மெட்டீரியல் வேண்டும் அதை எப்படி உருவாக்குவது என்ற செய்முறையை பார்ப்போம் இப்போது நான் கேட்பது என்னவென்றால் N வகை மூலக்கூறில் P வகை பொருள் தேவை அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய நாம் ஒரு சிலிகானை தேர்ந்தெடுப்போம் இப்பொழுது நாம் சிலிக்கானின் மேல் ஒரு ஆக்சைடு அடுக்கை உருவாக்க வேண்டும் பின் P வகை சேனலூக்காக ஒரு வழியை உருவாக்க வேண்டும் அதை உருவாக்குவதற்காக நாம் ஒரு போட்டோ ரெஸிஸ்ட் பொருளை சுழல் பூச்சு முறையில் SiO2 மீது பூச வேண்டும் அப்பொழுது நமக்கு அடிப்படையில் சிலிக்கான் அதற்கு மேல் Sio2 அதன்மேல் போட்டோ ரெஸிஸ்ட் பூச்சு போன்ற அமைப்பு கிடைத்துள்ளது LPCVD யை பயன்படுத்தி சிலிக்கான் டை ஆக்ஸைடு அடுக்கை உருவாக்க வேண்டும் சூழல் பூச்சு முறையில் போட்டோ ரெசிஸ்ட பொருளை SiO2 அடுக்கின் மீது பூசிய பின் சிலிகானை பயன்படுத்த வேண்டும் எப்போது நாம் சிலிக்கனை பயன்படுத்தினாலும் அதை சுத்தம் செய்ய வேண்டும் போட்டோ ரெஸிஸ்ட் பொருள் பூசப்பட்ட பின் சிலிக்கானை சுத்தப் படுத்துவதற்காக 90 டிகிரி செல்சியஸில் ஒரு மணி நேரம் வைக்க வேண்டும் நாம் உருவாக்கிய போட்டோ ரெசிஸ்ட அடுக்கின் மேல் ஒரு மாஸ்க்கை உருவாக்க வேண்டும் இது ஒரு பிரைட் ஃபீல்ட் போடோரெசிஸ்ட எனப்படுகிறது மேலும் நாம் வைத்திருக்கும் போட்டோ ரெசிஸ்ட ஒரு நேர்மறை போட்டோ ரெசிஸ்ட் இதை பற்றி நாம் பல முறை பார்த்திருக்கிறோம் நாம் இப்பொழுது 90 டிகிரியில் வெப்ப படுத்தப்பட்ட போட்டோ ரெஸிஸ்ட் பொருளின் மீது மாஸ்க்கை வைக்க வேண்டும் அதன்பின் இந்த மொத்த அமைப்பின் மீதும் புற ஊதாக் கதிர்களை பாய்ச்சவேண்டும் இவற்றின் மீது புற ஊதாக்கதிர்களை பாய்ச்சும் பொழுது என்ன நடக்கும் இந்த பகுதியில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது எனவே இங்கு நாம் நேர்மறை போட்டோ ரெஸிஸ்டை பயன்படுத்த முடியாது இதை ஏன் பயன்படுத்த முடியாது என்றால் இந்த குறிப்பிட்ட பகுதியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதற்காக அல்ல இதனால் நாம் P வகை குறைக்கடத்தியை வைப்பதற்கான வழியை நம்மால் உருவாக்க முடியாது எனவே இங்கு நாம் எதிர்மறை போட்டோ ரெஸிஸ்டை பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் எதிர்மறை போட்டோ ரெஸிஸ்ட் பொருளில் புற ஊதாக்கதிர்கள் படாத இடம் பலவீனமாகும் அதே நேர்மறை போட்டோ ரெஸிஸ்ட் பொருளில் புற ஊதாக்கதிர்கள் படாத இடங்கள் வலுவடையும் நாம் இங்கு SiO2 வில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் வழியை ஏற்படுத்துவதற்காக இங்கு எதிர்மறை போட்டோ ரெஸிஸ்ட் பொருளை பயன்படுத்த வேண்டும் அதன் மூலமே நம்மால் இந்த பகுதியில் P வகை பொருளை புகுத்த முடியும் எனவே இந்த மற்ற இரண்டு பகுதிகளிலுள்ள போட்டோ ரெஸிஸ்ட் பொருளை நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த இரண்டு பகுதிகளிலும் உள்ள போட்டோ ரெஸிஸ்ட் பொருளை மாஸ்கின் மூலம் பாதுகாப்பதால் மற்ற பகுதியில் இருக்கும் போட்டோ ரெஸிஸ்ட் பொருளை நம்மால் வெட்டி எடுத்துவிட முடியும் இதற்காகவே நாம் எதிர்மறை போட்டா ரெஸிஸ்ட் பிரைட் ஃபேஸ் மாஸ்க் உடன் பயன்படுத்துகிறோம் சரி இந்த அமைப்பில் புற ஊதா கதிர்களை பாய்ச்சியதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் இங்கு மாஸ்கினால் மறைக்கப்பட்ட பகுதி புற ஊதாக் கதிர்களினால் பாதிக்கப்படாது இது எதிர்மறை போட்டோ ரெஸிஸ்ட் பொருள் என்பதால் புறஊதாக்கதிர் படாத பகுதிகள் பலவீனமடைந்து இருக்கும் இங்கு மாஸ்க்கிற்கு கீழிருக்கும் போட்டோ ரெஸிஸ்ட் பொருள் புற ஊதாக் கதிர்கள் படாத பலவீனமான பகுதியாக இருக்கும் அவற்றை போட்டோ ரெஸிஸ்ட் முன்னேற்றி மூலம் மேம்படுத்த வேண்டும் போட்டோ ரெஸிஸ்ட் மேம்படுத்தப்பட்ட பின்பு நிமிடத்திற்கு 120 சென்டிகிரேட் என்ற வெப்ப நிலையில் அவற்றை கடுமையாக வெப்ப படுத்தவேண்டும் இந்த வெப்பநிலையின் அளவு டேட்டா சீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும் மென்மையாக வெப்பப்படுத்தும்வெப்பநிலை எவ்வளவு எவ்வளவு நிமிடங்கள் அதனை வெப்பப்படுத்த வேண்டும் அதேபோல் கடினமாக வெப்பப்படுத்தும் வெப்பநிலை எவ்வளவு அதை எவ்வளவு நேரம் வெப்பப்படுத்த வேண்டும் என்பது போன்ற தகவல்கள் போட்டோ ரெஸிஸ்ட் பொருளின் டேட்டா சீட்டில் இருக்கும் எனவே நாம் அவற்றை பார்த்து விடுவது நல்லது போட்டோ ரெஸிஸ்டை மேம்படுத்தி அதனை வெப்பப்படுத்திய பின் வேபர் போன்ற ஒரு பகுதி நமக்கு கிடைக்கும் இப்பொழுது நாம் இந்த வேபரை SiO2 யட்சன்டில் முக்கி எடுக்க வேண்டும் SiO2 யட்சன்ட் என்றால் என்ன அது பப்பர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்று எளிமையாக நினைவில் கொள்ளலாம் சரி இதில் வேபரை முக்கி எடுக்கும் பொழுது என்ன நடக்கும் இப்பொழுது போட்டோ ரெஸிஸ்ட் பொருளினால் பாதுகாக்கப்படாத SiO2 வை எளிதாக நாம் வெட்டி எடுத்து விடலாம் அதன்பின் மிச்சமிருக்கும் போட்டோ ரெஸிஸ்ட் பொருளை அகற்ற வேண்டும் அதற்காக நாம் அதனை அசிட்டோனில் முக்கி எடுக்க வேண்டும் அதன் பின் போட்டோ ரெஸிஸ்ட் நீங்கிவிடும் போட்டோ ரெஸிஸ்ட் பொருளை நீக்கியவுடன் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு p வகை மெட்டீரியல் வைப்பதற்கான வழி கிடைக்கும் இந்த வழியில் நாம் n வகை பொருளில் p வகை மெட்டீரியலை உட்புகுத்த முடியும் குறிப்பிட்ட பகுதியை தவிர மற்ற இடங்களில் இருக்கும் SiO2 P வகை மெட்டீரியல் வேறு இடங்களுக்கு புகாமல் பாதுகாக்கின்றது இதில் நாம் P வகை குறைக்கடத்தியை பரவல் அல்லது அயான் இம்பிளாண்டஷன் முறையில் உள்புகுத்தலாம் P வகை குறைக்கடத்தியை புகுத்திய பின் அடுத்து என்ன செய்யவேண்டும் அடுத்து நாம் மறுபடியும் இந்த மொத்த வேஃபரையும் பப்பர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் முக்கி எடுக்க வேண்டும் இதனால் SiO2 அகற்றபடும் SiO2 நீக்கப்பட்ட பின் நமக்குத் தேவையான வேஃபர் கிடைக்கிறது இந்த முறையில் தான் N வகை பொருளில் P வகை பொருள் புகுத்தப்படுகிறது இந்த UJT டயோடு போல் தனித்தனியான P வகை மற்றும் N வகை குறைகடத்தி பொருளிலிருந்து ஒரேவகை ஜங்ஷனாக உருவாக்கப்படுகிறது அந்த ஜங்ஷன் எக்ஸ் மின்னியல் கட்டுப்பாட்டு ஸ்விச் ஆக வேலை செய்கிறது எனவே UJTயானது நேரியல் அல்லாத ஒரு பெருக்கி ஆகும் இதன் விலை மிகக் குறைவு இவை ஃப்ரீ ரன்னிங் ஆஸிலேட்டர்களிலும் ஒத்திசைவு பெற்ற அல்லது தூண்டுதல் ஆஸிலேட்டர்களிலும் குறைந்த மற்றும் மிதமான அதிர்வெண்களை கொண்ட பல்ஸ் உருவாக்கும் சுற்றிலும் பயன்படுத்தப்படுகிறது இங்கு இது பார்ப்பதற்கு ஒரு PN டயோடு போல் தோற்றமளிக்கிறது அதன்பின்பு இங்கு B2வினால் ஒரு மின்தடையும் B1வினால் ஒரு மின்தடையும் உருவாகி இருக்கிறது இப்பொழுது இந்த மின் அழுத்தத்திற்கு எதிராக பார்த்தோமானால் நமக்கு பேஸ்1 மற்றும் பேஸ்2 மற்றும் எமிட்டர் இருக்கிறது எமிட்டர் என்பது வேறு எதுவும் அல்ல N வகை குறை கடத்தியில் இருக்கும் P குறைக்கடத்தியையே நாம் எமிட்டர் என்று சொல்கிறோம் முதலில் நாம் UJT எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பே நம்மால் UJT ஆஸிலேட்டரை எப்படி வடிவமைப்பது என்பதை புரிந்துகொள்ள முடியும் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் இவை ஃப்ரீ ரன்னிங் ஆஸிலேட்டர்களிலும் ஒத்திசைவு பெற்ற தூண்டப்பட்ட ஆஸிலேட்டர்களிலும் மற்றும் குறைந்த மற்றும் மிதமான அதிர்வெண்களை கொண்ட பல்ஸ் உருவாக்கும் சுற்றிலும் பயன்படுத்தப்படுகிறது எனவே இவற்றை பற்றி புரிந்து கொள்வது மிக முக்கியம் எனவே நாம் இப்போது இது எப்படி வேலை செய்கிறது என்பதை பார்க்கலாம் R1 மற்றும் R2 மின்தடை ஆனது பயாஸ் ரெசிஸ்டர் என்று அழைக்கப்படும் இவை இரண்டும் அடிப்படை மின்தடை RB1 மற்றும் RB2வை விட குறைவாக இருக்கும்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் RB1 மற்றும் RB2 என்ற மின் தடைகள் அடிப்படை இடை மின் தடைகளைவிட குறைவாகவே இருக்கும் மின்தடை R3 மற்றும் மின்தேக்கி C1 ஆஸிலேசன் வீதத்திற்கு இணையாக இருக்கும் அதனால்தான் மின்தடையும் மின்தேக்கியுமே ஆஸிலேசன் வீதத்தை நிர்ணயிக்கிறது தொடக்கத்தில் மின்னழுத்தம் Vsஐ கொடுக்கும்பொழுது இந்த மாற்றத்தை நாம் காணலாம் UJT யை ஆப் செய்யும் பொழுது மின்தேக்கி C1 ஆனது முழுவதுமாக மின்னிறக்கம் ஆகிறது இப்போது நாம் மின்னழுத்தம் கொடுத்தாலும் வேலை செய்யாது ஏனென்றால் மின்தேக்கி C1 ஆனது முழுவதுமாக மின்னிறக்கம் ஆகிவிட்டது ஆனால் இந்த மின்தேக்கி ஆனது மீண்டும் மின்தடை R3 வழியாக மின்னேற்றம் ஆகிறது மின்தேக்கி R3 வழியாக மின்னேற்றம் ஆகும் பொழுது UJT இன் எமிட்டர் ஆனது மின்தேக்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது UJTஇன் என் மீட்டர் ஆனது மின்தேக்கி யுடன் இணைப்பில் இருக்கும் பொழுது மின்தேக்கிக்கு எதிராக இருக்கும் சார்ஜிங் மின்னழுத்தம் Vc ஆனது டையோடின் மின்னழுத்த இறக்கத்தைவிட அதிகமாகிறது மேலும் இது ஒரு PN சந்தி டையோடு என்பதை நாம் அறிவோம் மின்தேக்கியின் வழியாக செல்லும் மின்னழுத்தம் Vc1 டையோடின் மின்னழுத்த இறக்கத்தை விட அதிகமாக உள்ளதால் PN சந்தி டையோடு ஒரு சாதாரண டையோடைப் போல் முன்னோக்கிய சார்பு உடைய கடத்தலுக்கு UJT யை தூண்டுகிறது மின்தேக்கியானது மின்தடை R3 வழியாக மின்னேற்றம் அடையும் பொழுது மின்தேக்கியின் மின்னழுத்த மதிப்பானது PN சந்தி டையோடு மின்னழுத்த இறக்கத்தை விட அதிகமாக தொடங்கும் அதனால் UJT ஆனது கடத்தலுக்கு தூண்டப்படுகிறது இதனால் UJT ஆன் ஆகிறது இதனால் எமிட்டரிலிருந்து B1 க்கு உள்ள இணைப்பில் இருக்கும் மின் மறுப்பின் மதிப்பு குறைகிறது B1 இன் மின்மறுப்பு குறைவதால் எமிட்டரின் மின்மறுப்பு குறையத் தொடங்குவதால் UJT ஆன் ஆகிறது மின்தடை R1 ஆனது குறைந்த மதிப்புடன் இருப்பதால் மின்தேக்கி C1 UJT வழியாக மிக விரைவாக மின்னிறக்கம் ஆகிறது UJT ஆன் செய்யப்பட்டவுடன் மின்தேக்கி ஆனது மிக வேகமாக R1 வழியே மின்னிறக்கம் செய்யும் ஏனென்றால் மின்தேக்கி மின்னிறக்கம் செய்வதற்கு மிக நெருக்கமான பாதை இதுவே ஆகும் UJT கடத்துதல் நிலையில் இல்லை என்றால் மின்தேக்கி ஆனது மின்னிறக்கம் ஆகாது ஆனால் இப்பொழுது மின்தேக்கி ஆனது மின்தடை R1 மூலமாக மின்னிறக்கம் ஆகிறது இப்போது நாம் R1 வழியான மின்னழுத்தத்தை கணக்கிட்டால் அது ஒரு வேகமாக உயரும் வளைவாக இருக்கும் அதை நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம் மேலும் இது UJT வழியாக விரைவாக மின்னிறக்கம் செய்யும் மின்தேக்கியானது மின்தடை R3 வழியாக மின்னேற்றமும் ஆகிறது மின்தேக்கியின் மின்னிறக்க செய்ய தேவைப்படும் நேரம் ஆனது மின்னேற்றம் செய்ய தேவைப்படும் காலத்தை விட அதிகமாக இருக்கும் UJT இன் கட் ஆப் என்பது என்ன UJT யை இயக்க போதுமான அளவு மின்னழுத்தம் கிடைக்காத பகுதி கட் ஆஃப் பகுதி எனப்படுகிறது நீங்கள் ஸ்லைடில் எமிட்டரின் மின் அழுத்தத்திற்கும் ஏமிட்டரின் மின்னூட்டத்திற்கும் இடையேயான வரைபடத்தை காணலாம் அந்த வரைபடத்தில் இருந்து உங்களால் தூண்டுதல் பகுதி மின்னழுத்தத்தின் மிக உயர்ந்த உச்சநிலை மேலும் கட் ஆப் பகுதிகளைக் காண முடியும் எதிர் மின் தடை பகுதி என்றால் என்ன அதற்கு நீங்கள் மீண்டும் UJT இன் செயல்பாட்டை பற்றியும் கட் ஆப் பகுதி என்றால் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் UJT யை இயக்க போதுமான அளவு மின்னழுத்தம் கிடைக்காத பகுதி கட் ஆஃப் பகுதி என்பதைப் பார்த்தோம் நீங்கள் மேலும் மின்னழுத்தத்தை கொடுக்கும்பொழுது மின்தடையானது அதிகமாகலாம் அல்லது குறையலாம் மேலும் கொடுக்கும் மின்னழுத்தம் UJT யை இயக்க போதுமான அளவு இருக்கும் பொழுது அது தூண்டுதல் மின்னழுத்தம் V trigger எனப்படுகிறது மேலும் கொடுக்கப்படும் மின்னழுத்தம் ஆனது அதிகரித்து எமிட்க்குமேல் உயருகிறது கொடுக்கப்படும் மின்னழுத்தம் ஆனது உச்சநிலையை Vpeakஐ அடைகிறது உச்சநிலையை அடைந்து மீண்டும் குறைய ஆரம்பிக்கிறது அதனால் மின்னோட்டம் ஆனது அதிகரிக்கிறது உச்ச நிலை மின் அழுத்தத்திற்கும் பள்ளத்தாக்கு மின் அழுத்தத்திற்கும் இடையேயான பகுதியில் மின்னோட்டம் அதிகரித்தும் மின்னழுத்தம் குறைந்தும் காணப்படுகிறது இந்த பகுதியே எதிர் மின்தடை பகுதி எனப்படுகிறது எனவே ஆரம்பத்தில் UJT ஆப் நிலையில் இருந்தது நாம் கொடுக்கப்படும் மின்னழுத்தம் UJTயை ஆன் செய்ய போதுமான அளவில் இல்லாத பொழுது அந்தப் பகுதி கட் ஆப் பகுதி என்றும் கொடுக்கப்படும் மின்னழுத்தத்தை அதிகரித்துக்கொண்டே இருக்கும் பொழுது அது UJT யை இயங்கத் தொடங்கியபோது அதை எதிர் மின் தடை பகுதி என்றும் அறிந்தோம் மேலும் உச்சநிலை மின் அழுத்தம் என்ன என்பதையும் அறிந்தோம் உச்ச நிலையில் இருந்து மின்னழுத்தம் ஆனது குறைய ஆரம்பிக்கிறது அப்படி குறைந்து பள்ளத்தாக்குப் புள்ளியை அடைகிறது உச்ச நிலைக்கும் பள்ளத்தாக்கு புள்ளிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மின் அழுத்தமானது குறைய குறைய மின்னோட்டம் ஆனது அதிகரிக்க தொடங்குகிறது இது மின்னழுத்தம் V ஆனது IR க்கு சமம் என்பதை காட்டுகிறது உச்ச நிலை மின் அழுத்தத்திலிருந்து பள்ளத்தாக்கு நிலை மின்னழுத்த பகுதியில் மின்னோட்டம் குறைகிறது என்று கண்டோம் அதாவது அந்தப் பகுதியில் மின்தடை ஆனது குறைய ஆரம்பித்து எதிர் மதிப்பு மின்தடையை அடைகிறது அதனால்தான் இந்தப் பகுதி எதிர் மின்தடை பகுதி என்றும் அழைக்கப்படுகிறது மின்னழுத்தம் குறைந்து கொண்டே வருவதால் மின்னோட்டம் அதிகமாகிறது என்று பார்த்தோம் இப்போது மின்னோட்டம் ஆனது மீண்டும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அந்தப் பகுதியே செறிவூட்டல் பகுதி என்று அழைக்கப்படுகிறது மின்னழுத்தம் ஆனது எதிர் மின்தடை பகுதியை அடைந்தபிறகு மின்னோட்ட உயர்வினால் செறிவூட்டல் பகுதியை அடைகிறது இந்த செறிவூட்டல் பகுதியில் மின் அழுத்தமும் மின்னோட்டமும் உயர தொடங்குகிறது மின்தேக்கியின் சார்ஜிங் சமன்பாடு VPVBBVD ஆனால் VCVp at tT எனவே VPVVVBB1 e 1RTCT சமன்பாடு யை உபயோகிக்க VBBVDVVVBB1 e 1RTCT T யின் தோராயமான மதிப்பைப் பெற Vv மற்றும் VD மதிப்பை சேர்க்க வேண்டியது இல்லை 1 e 1RTCT TRTCTln 11 f01T1RTCTln 11 f0 என்பது ஆக்சிலேட்டர் அதிர்வெண் எனவே இப்பொழுது என்னிடம் UJT ஆஸிலேட்டரின் ஆஸிலேட்டர் அதிர்வெண் உள்ளது இப்படித்தான் UJT ஆஸிலேட்டர் வேலை செய்கிறது நாம் பலவகையான ஆஸிலேட்டர்களைப் பற்றி பார்த்தோம் பெருக்கியின் செயல்பாடு மூலம் ஆஸிலேட்டர்களின் பயன்பாடுகளைப் பற்றி அறிந்தோம் மேலும் கிரிஸ்டல் ஆஸிலேட்டரை பற்றியும் தெளிவாக அறிந்து கொண்டோம் பொதுவாக ஆஸிலேட்டர் எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பற்றி அறிந்துகொண்டோம் அடுத்த தொகுதியில் இரைச்சல் என்றால் என்ன என்பதையும் இரைச்சலின் வகைகளைப் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் அதுவரையில் நீங்கள் நான் கொடுத்த எடுத்துக்காட்டுகளையும் ஆஸிலேட்டர் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதைப் பற்றியும் நன்றாக தெரிந்து கொள்ளவும் மேலும் புதுவகையான சாதனத்தை எப்படி வேகமாக உருவாக்குவது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டை கூறினேன் நீங்கள் தயவுசெய்து MOSFETன் செயல்பாட்டை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் அதை நாம் புரிந்து கொண்டோமானால் அதன் மூலம் பலவகையான சர்க்யூட்களை உருவாக்க முடியும் மேலும் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குமானால் அதை தயங்காமல் கேளுங்கள் அனைத்திற்கும் பதில் அளிக்க தயாராக இருக்கிறேன் குழப்பம் அடைய வேண்டாம் சமன்பாடுகளுக்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் அடுத்த வகுப்பில் இரைச்சல் என்றால் என்ன மற்றும் இரைச்சலின் வகைகளை பற்றி காணலாம் அடுத்த விரிவுரையில் உங்களை சந்திக்கிறேன்